இலக்கிய ஆராய்ச்சியை தொடங்குவதற்கு முன்னர் இந்த மென்பொருள் கருவிக்கான சந்தாவைப் உங்கள் நூலகம் பெற்றுள்ளதா என்பதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் எனவே நூலகரிடம் உங்கள் நிறுவனம் ஐ வெப் ஆப் சயின்ஸ் சந்தா பெற்றிருந்தால் அது எந்த வகையானது என்று தெரிந்து கொள்ளவேண்டும் சந்தா இரண்டு முறைகளில் வருகிறது ஒன்று ஐ பி முகவரியால் எல்லா இணைப்புகளும் உள்ளடக்கம் பயனாளர் பெயர் மற்றும் கடவுச்சொல் நூலகருக்கு வழங்கப்படும் ஒரு ரோமிங் உள்நுழைவு மூலம் வழங்கப்படும் மேலும் அணுகல் ஐபி முகவரி மூலம் இருந்தால் நிறுவனம் ப்ராக்ஸி பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்கள் ப்ராக்ஸி சர்வர் உள்நுழைவு பாஸ்வேர்டு தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே மென்பொருள் கருவியை பயன்படுத்தி இலக்கிய ஆய்வுக்கு செல்லும் முன்பே இந்தத் தகவல் இருக்க வேண்டும் வெப் ஆப் சயின்ஸ் பயன்படுத்தி இலக்கிய ஆராய்ச்சியை மேற்கொள்ளும்போது நாம் அணுக வேண்டிய இரண்டு யூ எல் கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன வெப் ஆப் நாலெட்ஜ் and எண்ட் நோட் வெப் இந்த இரு யூ எல் கள் உங்கள் கணினி பிரௌசரில் இரண்டு வேறுபட்ட தாவல்களில் ஒரே நேரத்தில் திறக்கப்பட வேண்டும் ஏனென்றால் நாங்கள் இரு இணையதளங்களிலும் உள்நுழைந்திருக்கிறோம் ஒரே நேரத்தில் இரு இணையதளங்களிலும் பார்க்க வேண்டிய தகவலை நாங்கள் பெற வேண்டும் இப்போதிலிருந்து எந்த நேரத்திலும் விற்பனையாளர்களால் யூ எல் கள் மாற்றப்பட்டிருந்தால் நீங்கள் ஒரு பிரௌசர்ப் பயன்படுத்தி சரியான யூ எல் களை அடையாளம் காண வேண்டும் அதன்பிறகு நீங்கள் அடுத்த கட்டத்தில் பார்க்கலாம் வெப் ஆப் சயின்ஸ் இணையத்தை திறக்கும்போது ஏதேனும் ஒரு காரணத்திற்கான அணுகலை நீங்கள் பெறவில்லை என்றால் இது எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் நீங்கள் உள்நுழைய அனுமதி கிடைக்கவில்லை அந்த வலைத்தளத்தில் நீங்கள் எதையும் தேட முடியாது நீங்கள் இந்த வகையான திரையைப் பார்க்கும்போது உங்கள் நூலகத்தை அணுகி சந்தா இருக்கிறதா என்று கேட்கவும் ஆம் என்றால் அந்த குறிப்பிட்ட தளத்தை நீங்கள் அணுகக்கூடிய வழிமுறை என்ன என்பதைக் கவனிக்கவும் அணுகல் செய்தால் உங்கள் உலாவியில் திறக்கும்போது உங்கள் டெஸ்க்டாப்பில் இது எப்படி இருக்கும் உங்களுக்கு உடனடியாக ஒரு தேடல் சாத்தியம் கிடைக்கும் முக்கிய வார்த்தைகளை ஒரு பெட்டியில் தட்டச்சு செய்யலாம் பின்னர் அங்கு உள்ள தேடல் பொத்தானை தொட வேண்டும் உங்கள் இலக்கிய ஆய்வு தொடங்க தயாராக உள்ளீர்கள் என்று அர்த்தம் மேலும் நாம் முன்னோக்கி செல்லும் முன் ஒரு தெளிவான பட்டியல் உள்ளது இந்த இணையதளங்களை இரு உள்நுழைவு அணுகல் எங்களுக்கு முக்கியம் காரணம் நாம் செய்யும் பிரசுரங்களைப் பொறுத்தவரை நாம் முன்னர் விட்டுச் சென்ற வேலைக்கு திரும்புவதற்கு மட்டுமே நாம் அணுகக்கூடிய ஒரு சுயவிவரத்தில் சேமிக்க வேண்டும் எனவே நீங்கள் இந்த இணையதளங்களை உங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு பதிவு செய்ய வேண்டும் உங்கள் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் முகவரியைப் பயன்படுத்துவது பரிந்துரைக்கப்படுகிறது ஏனென்றால் சில நேரங்களில் அந்த முகவரியைப் பயன்படுத்துவதன் மூலம் உள்ளடக்கத்தை அணுகுவதற்கான அங்கீகாரம் உங்கள் வளாகதிற்கு வெளியே கூட கிடைக்கும் எனவே விற்பனையாளரிடமிருந்து இந்த சாத்தியக்கூறுகளைப் பற்றி நீங்கள் அறிய விரும்பலாம் எங்களுக்கு இரண்டு வளையத்திலும் பதிவு முக்கியம் அதாவது இலக்கிய ஆராய்ச்சியைத் தொடங்குவதற்கு முன்னர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு நமக்குக் கிடைக்க வேண்டும் எனவே பதிவு செய்வது மிக எளிது வெப் ஆப் சயின்ஸ் போர்ட்டலில் இணைய வலை திறக்கும் போது வலது புறம் மேலே ஒரு மெனு உள்ளது உள்நுழைவு கீழ் நீங்கள் அதை கிளிக் செய்யும் போது மூன்று தாவல்கள் உள்ளன அது திறக்கும் நடு விருப்பத்தில் பதிவு உங்கள் விவரங்களை பதிவு செய்ய கிளிக் செய்ய வேண்டும் புதிய பதிவு படிவம் மிகவும் எளிது ஆரம்பத்தில் உங்கள் ஈமெயில் முகவரியை வழங்குவதற்கும் உங்கள் ஈமெயில் முகவரியை கொடுங்கள் பின்னர் ஒரு ஈமெயில் உறுதிப்படுத்தல் இருக்கும் அதன் பின் நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டு அமைக்க முடியும் யூசர் நேம் உங்கள் மின்னஞ்சல் ஈமெயில் மற்றும் பாஸ்வேர்டு நீங்கள் அமைக்க முடியும் ஏன் பதிவு செய்ய வேண்டும் நீங்கள் ஏற்கனவே எங்களுடைய உள்நுழைவு கணக்கில் செய்யக்கூடிய பல சாத்தியக்கூறுகளின் கீழ் இங்கு அறிவியல் வலை மூலம் பட்டியலிடப்பட்டுள்ளீர்கள் ஆனால் எங்களது குறிப்புக்கு நாம் இங்கே செய்ய வேண்டியது இங்கே பட்டியலிடப்பட்டுள்ளது நாங்கள் செய்கின்ற தேடல்களைச் சேமிக்க விரும்புகிறோம் தேடல் வரலாற்றை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிறோம் எனவே நாம் கடைசியாக இருந்த இடத்திலிருந்து இலக்கிய ஆய்வு நடத்தினோம் மிக முக்கியமானது நாம் அறிவியல் வலைக்கு உள்நுழைய வேண்டும் ஏனென்றால் நாம் இணைய தளத்திலிருந்து இறுதி குறிப்பு நூலகத்திற்குள் சேகரிக்கும் குறிப்புகளை சேர்க்க விரும்புகிறோம் இது தாம்சன் ரய்ட்டர்ஸ் தயாரிப்புகளில் ஒன்றாகும் இது நமக்கு முக்கியம் ஒரு உள்நுழைவு வேண்டும் என்பதால் அந்த குறிப்புகள் உள்ளிடப்படும் மற்றும் அதற்குப் பிறகு பிபிடெக்ஸ் எனப்படும் வடிவத்தில் அவற்றை நான் விரைவில் எடுக்கிறேன் எண்ட் நோட் வெப் போர்ட்டலில் பதிவு செய்வது மிகவும் நேராக முன்னோக்கி உள்ளது நீங்கள் ஆரம்பத்தில் எண்டுநோட் com இல் உள்நுழைந்து பின்னர் வலைத்தளமானது மைஎண்டுநோட்வெப் com க்கு திருப்பிவிடப்படும் அங்கு நீங்கள் உங்கள் கணக்கை உருவாக்க முடியும் அல்லது ஏற்கனவே உருவாக்கியிருந்தால் நீங்கள் உள்நுழையலாம் நீங்கள் இரு இணையதளங்களுடனும் சைன் இன் செய்ய வேண்டு மற்றும் நாம் முடிவு குறிப்புக்கு உள்நுழைய விரும்புவதற்கு காரணம் தேர்ந்தெடுக்கப்பட்ட குறிப்புகளை பட்டியல்களாக சேமிக்க நாம் விரும்புவதால் குறிப்பாக பிபிடெக்ஸ் மற்றும் ஆர் எஸ் வடிவங்களில் பல்வேறு வடிவங்களில் அந்த பட்டியலை ஏற்றுமதி செய்ய விரும்புகிறோம் பின்னர் உள்நுழைந்த பிறகு ஒரு அம்சத்திற்கும் கவனம் செலுத்த வேண்டும் பட்டியல்கள் அனைத்தையும் நாம் சேகரிக்கும் குறிப்புகளின் தொகுப்பிற்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும் சில தலைப்புகளுடன் பெயரிடப்பட்டிருக்கின்றன மற்றும் அந்த பட்டியல்கள் ஒரு உருப்படியை ஒரு வெற்று கொள்கலன் நாம் முதல் முறையாக உள்நுழைவு போது அது காலியாக இருக்கும் ஆனால் நீங்கள் இலக்கியம் ஆய்வு செய்து இந்த பட்டியலில் பல்வேறு பொருட்களை மக்கள் வைக்கப்படும் போது அன்பில்டு என்று நாம் குறிப்புகளைச் சேகரிக்க விரும்பும் போதெல்லாம் காலியாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம் எனவே இரண்டு வெவ்வேறு தலைப்புகள் ஒன்றில் நாங்கள் ஒரே நேரத்தில் இரண்டு வெவ்வேறு இலக்கிய ஆய்வுகளை இணைப்பது தவிர்க்க முடியாது எண்ட் நோட் வெப் திரை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் இது நான் உங்களிடம் எச்சரிக்கை செய்வதுதான் இடது புறம் உள்ள பட்டையில் ஒரு அடைப்புடன் பொருத்தமற்ற ஒரு உருப்படி உள்ளது இது எத்தனை நூல்கள் உள்ளன என்பதைக் காட்டுகிறது அவை எந்தவொரு பட்டியலிலும் வகைப்படுத்தப்படாது அவை அழிக்கப்பட வேண்டும் எனவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் அனைத்து பட்டன்களையும் பயன்படுத்தி இங்கே அனைத்தையும் தேர்ந்தெடுத்து நீக்கு பொத்தானை சொடுக்கி அந்த குறிப்பிட்ட பட்டியலில் உள்ளதை காலி செய்ய வேண்டும் எனவே காலியாக இருக்கும் போது இது போல் தெரிகிறது நீங்கள் திறக்க தவிர 0 வேண்டும் மற்றும் பட்டியல் காலியாக உள்ளது இதன் பொருள் எங்களின் கோப்புறையில் நாம் தயாராக உள்ளோம் அதாவது அறிவியல் பற்றிய வலைத்தளத்திலிருந்து எண்டு ஆப் நோட் லிருந்து வந்த இலக்கிய ஆய்வுப் பொருட்களை எடுப்பது அதன் பின் நாம் விரும்பும் வடிவமைப்பில் ஏற்றுமதி செய்யலாம் எனவே முதல் வெளிப்பாடு ஒரு முக்கிய அடிப்படையான தேடலில் இருக்கும் நாம் ஒரு முக்கிய அடிப்படையிலான தேடல் மூலம் என்ன அர்த்தம் என்று நாம் தேட விரும்பும் ஆராய்ச்சி பகுதியை விவரிக்கும் வார்த்தைகளின் தொகுப்பைத் தேர்ந்தெடுப்பதாகும் உதாரணமாக என் விஷயத்தில் நான் மெல்ட் ஸ்பின்னிங் என்ற தலைப்பில் இலக்கிய ஆய்வு நடத்த போகிறேன் மெல்ட் ஸ்பின்னி ரேபிட் சாலிடிபிகேஷன் எனவும் குறிப்பிடப்படுகிறது ஏனென்றால் மெல்ட் ஸ்பின்னிங் கின் போது ரேபிட் சாலிடிபிகேஷன் நிகழ்வு நடைபெறுகிறது எனவே அதன் முக்கியத்துவம் என்னவென்றால் மாற்று விசைத்தொகுதிகள் என்னென்ன என்பதைக் கண்டுபிடிக்க அவற்றை அல்லது கலவையைப் பயன்படுத்தலாம் இதன்மூலம் நாம் ஒருங்கிணைந்த முக்கிய வார்த்தைகளின் பொருந்தக்கூடிய அனைத்து முடிவுகளையும் ஒரு ஒற்றுமை பெற முடியும் துறைகள் தேர்ந்தெடுக்கும் மிக முக்கியம் தலைப்பு எழுத்தாளர் ஆசிரியர்அடையாளங்காட்டிகள் எடிட்டர் குழு ஆசிரியர் வெளியீட்டு பெயர் டிஓஐ இணைப்பு வெளியீட்டு ஆண்டு முகவரி முதலியன போன்ற துறைகளை தேர்வு செய்யலாம் சில நேரங்களில் நீங்கள் தவறான புலத்தைத் தேர்ந்தெடுப்பீர்கள் ஆனால் சரியான சொற்களானால் நீங்கள் எதிர்பார்க்கும் பிரசுரங்களின் எண்ணிக்கையை நீங்கள் பெற முடியும் தேடல் செய்ய வேண்டிய நேரம் கடந்து பார்க்க வேண்டியது முக்கியம் முதன்முறை தேடலுக்கு தரவு கிடைக்கக்கூடிய எல்லா வருடங்களுக்கும் தேடல் செய்ய வேண்டியது அவசியம் ஆனால் நீங்கள் நகர்த்தும்போது கடுமையான தேடலை செய்திருந்தால் உதாரணமாக இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு நீங்கள் செய்யலாம் ஒரே ஒரு வருடத்தில் தேடலைத் தொடரவும் எனவே நீங்கள் பிரசுரங்களைப் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் நேரத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நீங்கள் ஏற்கெனவே தரவுத் தளங்களின் அனுபவம் வாய்ந்த ஒரு புரோகிராமர் அல்லது பயனர் என்றால் நீங்கள் வெவ்வேறு துறைகளில் மற்றும் பூலியன் ஆபரேட்டர்கள் மற்றும் இணைக்கக் கூடிய அடைப்புக்குறிகள் ஆகியவற்றைப் பயன்படுத்தி தேடல் வினவல்களை கட்டமைக்க முடியும் இதனால் நீங்கள் சரியான இலக்கிய முடிவுகள் கிடைக்கும் இப்போது நாம் இப்போது ஒரு முக்கிய அடிப்படையான தேடலை முயற்சிக்கப் போகிறோம் மேலும் திரையில் இருந்து பார்க்க முடிந்தால் நான் இரண்டு செட் சொற்களில் தட்டச்சு செய்திருக்கிறேன் ஒன்று விரைவான உறுதிப்பாடும் மற்றொன்று மெதுவாக உருகும் மற்றும் நான் அவற்றை இங்கே இணைத்துக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் அல்லது பூலியன் ஆபரேட்டர்கள் இதன் பொருள் என்னவென்றால் இந்த முடிவுகளில் ஒன்றிணைந்த முடிவுகளின் ஒரு ஒற்றுமை கிடைக்கும் இந்த உருப்படியைக் கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் உண்மையில் அதிக எண்ணிக்கையிலான சொற்றொடர்களை சேர்க்க முடியும் மற்றொரு புலம் சேர்க்கவும் நீங்கள் கலக்கலாம் அல்லது பொருத்த முடியும் மற்றும் கலவையை செய்யலாம் இங்கே வலதுபுறத்தில் உள்ள வகைகளை நீங்கள் மாற்றலாம் தலைப்பு எழுத்தாளர் பெயரை மாற்றுவதற்கு இந்த பொத்தானை சொடுக்கவும் நீங்கள் இங்கே எழுதி முடித்துவிட்டால் நீங்கள் பொத்தானைத் தொடலாம் பிறகு தேடல் செய்யப்படும் வழக்கமாக ஒரு நிறுவப்பட்ட பகுதி நிறைய தேடல் முடிவுகளை கொடுக்க போகிறது இந்த விஷயத்தில் உதாரணமாக மெட்டலர்ஜிகல் மற்றும் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் களத்தில் ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்கு மிகவும் விரைவாக உருகுவதை அல்லது விரைவான திணிப்பு உருகுவதை உருகவைக்கிறீர்கள் அதிக எண்ணிக்கையிலான வெற்றி 18000 ஹிட்ஸ் பற்றி எனவே இயற்கையாகவே ஆராய்ச்சியாளர்களுக்கிடையில் ஒரு ஆரம்பிக்காக இந்த விஷயத்தின் மேல் பார்வையைப் பெற இந்த அனைத்து வழிகளிலும் செல்ல மிகவும் கடினம் மிகவும் முக்கியமானது என்று சிலவற்றைத் தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியமானது இந்த முடிவுகளை ஒரு அர்த்தமுள்ள பாணியில் நாம் வரிசைப்படுத்த வேண்டும் அதனால் நாம் செல்ல வேண்டிய முடிவுகளை நாம் அடையாளம் காணலாம் பல்வேறு வகையான துறைகள் மூலம் வரிசைப்படுத்த இங்கே ஒரு திறனை இங்கே உள்ளது எனவே நீங்கள் பொருத்தமின்றி வரிசைப்படுத்த முடியும் என்பதைக் காணலாம் அதாவது மிகவும் நெருக்கமாக பொருந்துகின்ற அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டன மேலும் பலவிதமான வரிசையாக்கங்களும் உள்ளன எனவே சுருக்கமாக எப்படி இந்த வெவ்வேறு வரிசையாக்கங்கள் முக்கியம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அனைத்து விதமான ஆராய்ச்சிகளும் ஒரு புதிய கண்டுபிடிப்பால் ஆராயப்பட வேண்டும் வெளியீட்டு தேதி மேலே புதியது தொடங்கி முக்கியமானது ஏனெனில் இந்த பகுதியில் வருகிற சமீபத்திய வெளியீடு என்னவென்று நீங்கள் பார்க்கலாம் பழங்காலத்திலிருக்கும் வெளியீட்டு தேதி மூலம் வரிசைப்படுத்தி இந்த பகுதியில் உள்ள ஆரம்ப அல்லது மிகவும் பழைய வெளியீடுகள் என்ன என்பதைப் பார்ப்பது முக்கியம் எனவே இந்த குறிப்பிட்ட ஆராய்ச்சி பகுதி எவ்வாறு தொடங்கப்பட்டது என்பதை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் மேற்கோள்களின் எண்ணிக்கை மூலம் பிரசுரங்களை வரிசைப்படுத்தலாம் மேலும் அவற்றை மிக உயர்ந்த மட்டத்திலிருந்து குறைந்த மட்டத்திற்கு மேற்கோள் காட்டலாம் உயர்ந்த நிலையில் இருப்பது இந்த பகுதியில் முக்கியமான அனைத்து பிரசுரங்களும் என்னவென்று தெரிந்து கொள்ள விரும்புவதால் இது முக்கியம் இந்த குறிப்பிட்ட ஆராய்ச்சி பகுதியில் மேற்கூறிய மேற்கோள் வகுப்புகள் என்ன குறைந்தபட்ச மேற்கோள்களை அதாவது ஜீரோ மேல் இருப்பதன் மூலம் நீங்கள் இந்த வரிசையைத் தட்டலாம் ஏனென்றால் குறைந்தபட்சம் குறிப்பிடப்பட்ட அல்லது புறக்கணிக்கப்பட்ட வெளியீடுகள் என்னவென்பதை இது காட்டுகிறது எல்லா புறக்கணிக்கப்பட்ட பிரசுரங்களும் முக்கியமானவை அல்ல ஆனால் சில நேரங்களில் உலகெங்கிலும் உள்ள ஆராய்ச்சியாளர்களின் கவனத்தைச் சமாளிக்க சில முக்கியமான பயனுள்ள வெளியீடுகள் உள்ளன இந்த போர்டல் பயன்படுத்துகின்ற எங்கள் சக நண்பர்கள் எங்களிடம் ஏதாவது ஒன்றைக் கொண்டிருக்கிறார்களா என்பதைத் தெரிந்துகொள்ள தேடுபொறி திறன்களை நீங்கள் பயன்படுத்தலாம் மற்றும் அறிவியல் போர்டல் வலைத்தளம் பயன்பாடு எண்ணிக்கை பயன்படுத்தி உங்கள் குறிப்பிட்ட இலக்கிய உருப்படி எடுத்த பயனர்கள் எண்ணிக்கை கண்காணிக்கும் எனவே கடந்த ஆறு மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட உருப்படியின் பயன்பாட்டு எண்ணிக்கைக்கு என்ன நடக்கிறது என்று பாருங்கள் மற்றும் நீங்கள் போர்ட்டலில் இருந்து எடுக்க விரும்பும் வெளியீட்டின் வகைகளை அடையாளம் காண்பதற்கு அந்த எண்ணைப் பார்க்கவும் இந்த குறிப்பிட்ட போர்ட்டல் இயங்கும் முழு காலப்பகுதியிலும் நீங்கள் அதைப் பயன்படுத்தலாம் இதன்மூலம் இந்த போர்ட்டில் உள்ள பெரும்பாலான பயனர்களால் எடுக்கப்பட்ட வெளியீடுகள் என்ன என்பதை நீங்கள் உண்மையில் பார்க்கலாம் நீங்கள் முதல் ஆசிரியர் பெயர் மாநாடு தலைப்பு ஒரு A முதல் Z அல்லது Z முதல் A மற்றும் நீங்கள் சமீபத்தில் கட்டுரை கட்டுரைகள் போன்ற அவர்களை தெரிந்து கொள்ள முடியும் எனவே பல வழிகள் உள்ளன இதன்மூலம் முடிவுகளை வரிசைப்படுத்தலாம் இது ஒரு முக்கிய சொற்களுக்கு தேடுவதன் மூலம் மற்றும் இந்த வகைகளை வரிசைப்படுத்துவதன் முக்கியம் இதனால் நாம் இந்த வகையான ஒவ்வொரு வகையிலும் சிலவற்றை தேர்வு செய்யலாம் இந்த குறிப்பிட்ட ஆய்வுப் பகுதியின் ஒட்டுமொத்த படத்தை அது தருகிறது இங்கே இப்போது நான் என்ன சொல்கிறேன் என்பதை அடுத்த படியிலே பார்க்கலாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் வரிசைப்படுத்த வேண்டிய முறை வரிசையாக்க நாம் முதல் வகை எடுக்க வேண்டும் மற்றும் நீங்கள் வகை மாற்ற நேரம் இங்கே பக்கம் வரிசைப்படுத்த அந்த குறிப்பிட்ட வகை பொருட்களை புதுப்பிக்க வேண்டும் பின்னர் நாம் சரிபார்த்துக்கொள்ள விரும்பும் உருப்படிகளைத் தேர்ந்தெடுக்க இந்த சோதனை பெட்டிகளைப் பயன்படுத்துவோம் பின்னர் இந்த பட்டன்னை கிளிக் செய்து அடையாள பட்டியலில் சேர்க்கவும் இது என்னவென்றால் இது ஒரு இ ஷாப்பிங் வலைத்தளம் அல்லது ஒரு எலக்ட்ரானிக் கார்ட் போன்றது இது அடிப்படையில் அனைத்து சோதனை பொருட்களுக்கு ஒரு கூடையில் வைக்கிறது மற்றும் அந்த பொருட்கள் மார்க் பட்டியல் கீழ் மூலையில் தெரியும் மேலும் வரிசையாக்கம் மற்றும் தேர்வுகளை மேற்கொள்வதன் வாயிலாக இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் மற்றும் சில நேரங்களில் உங்கள் பயனுள்ள டெஸ்க்டாப்பில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருப்பீர்கள் என்று நீங்கள் கூறி இருக்கலாம் அதனால் அவற்றை உங்கள் டெஸ்க்டாப்பில் சேகரிக்கலாம் எனவே குறிப்புகள் அல்லது பத்திரிகை வெளியீட்டு உருப்படிகளை சேகரிக்கும் போது செய்ய வேண்டிய படிகள் இவை தேடல் முடிவுகளை வரிசையாக்க ஒவ்வொரு முறையும் பொருட்களுக்கு எதிரான பெட்டியைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் உங்கள் இலக்கிய ஆய்வுக்கு நீங்கள் முக்கியம் என்று தெரிந்துகொள்ளுங்கள் உங்கள் கார்டில் சேர்க்க பொத்தானைக் கிளிக் செய்தால் குறியிடப்பட்ட பட்டியலில் சேர்க்கவும் பட்டியலிடப்பட்ட பட்டியல் கார்ட்டில் ஏற்கனவே பட்டியலில் எத்தனை உருப்படிகள் உள்ளன என்பதைக் காட்ட வேண்டும் பின்னர் நீங்கள் சேகரித்த பிறகு தரவு சேகரிக்க மூன்று படி செயல்முறைக்கு செல்ல மார்க்கட் பட்டியல் தாவலைக் கிளிக் செய்யவும் மூன்று படி செயல்முறை இந்த திரையில் ஷாட் காட்டப்பட்டது எனவே நீங்கள் தேர்ந்தெடுத்த உருப்படிகளின் எண்ணிக்கையுடன் இதைப் பார்க்க வேண்டும் என் விஷயத்தில் நான் எடுத்துக் காட்டாக 12 உருப்படிகளை மட்டுமே தேர்ந்தெடுத்தேன் படி 12 இந்த பதிவுகள் தேர்ந்தெடுக்கவும் நாங்கள் தேடுதலிலிருந்து தேர்ந்தெடுக்கவில்லை ஆனால் இந்த 12 இடங்களில் நாங்கள் இல்லை எனவே இயல்பாகவே நீங்கள் கவனமாக 12ஐ தேர்வு செய்துள்ளீர்கள் எனவே நீங்கள் அனைத்தையும் தேர்ந்தெடுக்கலாம் மற்ற படி இரண்டையும் நாம் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று உள்ளடக்கத்தை என்ன தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவே பெரும்பாலும் ஆசிரியர் தலைப்புகள் ஆதாரம் மற்றும் ஆசிரியர் அடையாளங்காட்டிகள் தேர்வு செய்யப்படும் மற்றும் அதன் மிக முக்கியமானது சுருக்கம் தேர்ந்தெடுக்கவும் ஏனென்றால் இந்த 12 பிரசுரங்களில் எதை நீங்கள் அடையாளம் காண வேண்டுமென நிரூபிக்க விரும்புகிறீர்கள் என்பதே முழு உரை அந்த குறிப்பிட்ட கட்டுரையில் உதாரணமாக முக்கிய குறிப்புகளை நீங்கள் அடையாளம் கண்ட பிறகு மட்டுமே அவர்கள் புள்ளிவிவர முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பதால் மேற்கூறப்பட்ட நேரம் அல்லது பயன்பாட்டு எண்ணிக்கை தேர்ந்தெடுக்கப்படாமல் இருக்கலாம் மூன்று தேர்வு இலக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் இந்த 12 பொருட்களை எடுக்க வேண்டும் எனவே துரதிருஷ்டவசமாக இங்கே இந்த பட்டியலில் நீங்கள் இந்த 12 பதிவுகள் தரவு பிபிடெக்ஸ் வடிவம் அல்லது RIS வடிவம் நேரடியாக தேர்ந்தெடுக்க முடியும் ஒரு முறை இல்லை நீங்கள் தாம்சன் ராய்ட்டர்ஸ் சொந்தமான எண்டு நோட் போர்டல் வழியாக சென்று பின்னர் மட்டுமே கிடைக்கும் இந்த போர்டல்லுக்கான பதிவு செயல்முறையை ஏற்கனவே நீங்கள் செய்துள்ளீர்கள் எனவே நீங்கள் முடிவு குறிப்பு போர்ட்டில் சேமிக்க இப்போது தயாராக உள்ளீர்கள் எனவே எண்டு நோட் போர்டல் இல் நீங்கள் க்ளிக் செய்தால் இந்த 12 உருப்படிகள் முழுவதும் அனுப்பப்படும் தரவு ஒரு சில விநாடிகளுக்கு சுழலும் ஒரு முன்னேற்றம் வட்டம் பார்க்கும் போது தரவு மைஎண்டுநோட் com போர்ட்டிற்கான அறிவியல் போர்டல் வலை ஒருமுறை முடிந்ததும் தேடல் திரை மீண்டும் வரும் பின்னர் நீங்கள் முடிவு குறிப்பு போர்ட்டில் உள்ள உருப்படிகளை ஆராய தயாராக வேண்டும் சரி பார்க்கவும் இது ஒரு சுருக்கமாகும் இறுதி குறிப்பு ஆன்லைனில் ஏற்றுமதி செய்ய முடிந்த ஒரு உரையாடல் முடிந்ததும் தனித்த தாவலில் எண்டுநோட் com போர்ட்டில் உள்நுழைந்து இடதுபுறம் உள்ள பக்க பட்டியில் உள்ள என் குறிப்புகளில் இணைப்பைப் பொருத்தாத இணைப்பை கிளிக் செய்து பின்னர் நீங்கள் வெப் ஆப் சயின்ஸ் போர்டல் வலை இருந்து ஏற்றுமதி செய்தது போன்ற அதே குறிப்புகள் இங்கே பார்க்கலாம் நான் இப்போது இங்கே குறிப்பு குறிப்பு போர்ட்டலைத் திறக்கிறேன் இரண்டாவது தாவலைத் திறந்துவிட்டோம் என்பதையும் இணையத்தின் பெயரையும் இங்கே முடித்துவிட்டீர்கள் என்பதை நினைவில் கொள்ளவும் மேலும் இது சேர்க்கப்பட்ட பல உருப்படிகளுடன் இணைக்கப்படாத மற்றும் நாம் தேர்ந்தெடுத்த உருப்படிகளும் இங்கு பட்டியலிடப்பட்டுள்ளன இந்த பட்டியலில் நாம் என்ன செய்வது எனவே இந்த தரவு ஏற்றுமதி ஒரு வழி அனைத்து பொருட்களையும் பார்வையிட பொருத்தமற்ற இணைப்பை கிளிக் செய்க அனைத்து பொருட்களையும் தேர்ந்தெடுப்பதற்கான அனைத்து விருப்ப பெட்டியில் சொடுக்கவும் மற்றும் ஒரு புதிய குழுவை கீழ்தோன்றும் மெனுவில் குழுவுக்குச் சேர்கவும் மற்றும் இந்த பட்டியலில் பொருத்தமான பெயரைத் தேர்வு செய்யவும் இந்த பட்டியல் இப்போது என் குழுக்களுக்கு கீழ் தோன்றும் ஏற்றுமதி குறிப்புகள் தேர்வு செய்ய தாவலை வடிவத்தில் கிளிக் செய்யவும் ஏற்றுமதி குறிப்புகள் கீழ் நீங்கள் செய்த குறிப்புகள் புதிய குழு தேர்வு பிபிடெக்ஸ் ஏற்றுமதிக்கு ஏற்றுமதி பாணியை தேர்வு செய்யவும் சேமித்த பொத்தானைக் கிளிக் செய்யவும் தரவு உங்கள் டெஸ்க்டாப்பை எக்ஸ்போர்ட்லிஸ்ட் text என்று அழைக்கப்படும் உரை கோப்பாக அடைய வேண்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்த வடிவமைப்பு பிபிடெக்ஸ் வடிவமாக இருப்பதால் நீங்கள் உண்மையில் கோப்பு பெயரிடப்பட வேண்டும் இங்கே ஒரு திரை உள்ளது எல்லா உருப்படிகளையும் தேர்வு செய்த பின்னர் தாவலை வடிவமைப்பில் சொடுக்கி பின்னர் குறிப்புகளில் சொடுக்கவும் நாங்கள் இந்த எல்லாவற்றையும் சேகரித்த குழுவைத் தேர்ந்தெடுத்து ஏற்றுமதி பாணியை தேர்வு செய்து சேமி என்பதைக் கிளிக் செய்யவும் கோப்பு உங்கள் டெஸ்க்டாப்பில் ஒரு பி bib கோப்பில் வரும் இப்போது இந்த பிக் கோப்பை எவ்வாறு இருக்கும் இங்கே நான் நோட்பேடில் சில திரை காட்சிகளைக் காட்டியுள்ளேன் பி bib கோப்பை உண்மையில் ஒரு தூய உரை கோப்பு இது மனித படிக்கக்கூடிய கோப்பு மற்றும் இது கட்டுரை வகை என்ன சொல்கிறது மேலும் ப்ரேஸ்கள் மூலம் பிணைக்கப்பட்ட அனைத்து பல்வேறு துறைகளிலும் ஒவ்வொரு புதிய உருப்படியை தொடங்கி ஒரு குறியீட்டுக்குப் பிறகு அட் சின்னம் இருக்கும் இந்த வடிவமைப்பு நீங்கள் வெவ்வேறு குறிப்புகளை உங்களை கலக்க மற்றும் பொருத்தலாம் நீங்கள் ஒரு நோட் பேட் பதிப்பகத்திற்கு பொருட்களை வெட்டி ஒட்டலாம் உங்கள் இலக்கிய ஆய்வுகளில் வெவ்வேறு காலங்களில் இணைக்கலாம் அல்லது பல பகுதிகளாக ஒரு இலக்கிய ஆய்வு ஒன்றை நீங்கள் பிரிப்பீர்கள் டெக்ஸ்மேக்கர் என்று அழைக்கப்படும் ஒரு எடிட்டர் அதே கோப்பு இதைப் போல இருக்கும் அது சரியாக வடிவமைக்கப்பட்டு நீங்கள் அதை நன்றாக படிக்க முடியும் ஏனென்றால் டெக்ஸ்மேக்கர் என்று அழைக்கப்படும் இந்த இணையத்தளத்திலிருந்து இலவசமாக கிடைக்கும் லேட்டெக்ஸ் இன் வடிவத்தை புரிந்து கொள்ள முடிந்தது பின்னர் நான் உங்களிடம் விளக்கி இருப்பதைப் போல குறிப்புகளை உருவாக்க உங்கள் பைலட் கோப்பினை நேரடியாக உங்கள் லேட்டெக்ஸ் ஆவணங்களில் பயன்படுத்தலாம் மைக்ஸ்டெக்ஸ் என்ற மென்பொருளை நிறுவியிருந்தால் விண்டோஸ் லேட்டெக்ஸ் க்காக இலவசமாக கிடைக்கும் மென்பொருளானது டெக்ஸ்ட் கோப்பிற்கான ஒரு எடிட்டர் இது ஒரு லேட்டெக்ஸ் வேலைகளை நிறுவுகிறது இது போன்ற டெக்ஸ்ஒர்க்ஸ் எனவே எமது இலக்கியத் தரவு வித்தியாசமான துறைகள் மூலம் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தரவைக் கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம் அது ஒரு தூய உரை வடிவத்தினால் இணைக்கப்படலாம் எவ்வாறாயினும் இந்தத் தரவை கலந்துரையாடுவதற்கும் அவற்றைப் பொருத்துவதற்கும் அவற்றை பகுப்பாய்வு செய்யவும் எங்கள் குறிப்புகள் எழுதப்பட்டவை முதலியவற்றைப் பெற முடியும் என ஒரு குறிப்பு மேலாளர் தேவைப்படலாம் நான் ஜாப்ரெப் என்ற மென்பொருள் பயன்படுத்த பரிந்துரைக்கிறேன் இணையத் திறந்த மூல மென்பொருளில் இருந்து இலவசமாக கிடைக்கக்கூடிய JabRef மென்பொருளில் அதே தரவு எப்படி தோன்றும் என்பதை விளக்குவதற்கு இங்கே நான் ஒரு திரை ஷாட் பயன்படுத்துகிறேன் எனவே நீங்கள் ஜாப்ரெப் மென்பொருளில் அதே பைல் கோப்பை திறந்தால் அது எக்செல் தாள் அல்லது ஓபன் ஆஃபீஸ் கால்சி ஸ்ப்ரெட் ஷீட் மென்பொருளைப் போல உங்களுக்குத் தெரிந்த ஒன்று போல தோன்றுகிறது இதில் ஒவ்வொரு நூல் உருப்படிகளும் வரிசைகள் மற்றும் வெவ்வேறு துறைகள் பத்திகள் என தோன்றும் நீங்கள் இந்த மென்பொருளில் தரவைத் தேடலாம் அவற்றை நீங்கள் வரிசைப்படுத்தலாம் நீங்கள் குறிப்புகளை எழுதலாம் நீங்கள் ஏதேனும் ஒன்றைக் கிளிக் செய்து பின்னர் உங்கள் சொந்த குறிப்புக்கான குறிப்புகள் சேர்க்கலாம் உங்கள் இலக்கிய ஆய்வு கணக்கை நிர்வகிக்க ஒரு பயன்பாட்டு குறிப்பு நிர்வாகியின் மற்ற நன்மைகள் யாவை அடிப்படையில் அவர்கள் பொதுவாக நீங்கள் தோற்றத்தை போன்ற ஒரு பரவல் தாள் கொடுக்க முடியும் எனவே வெவ்வேறு தரவுடன் வேலை செய்வது மிகவும் சுலபம் நீங்கள் குறிப்புகள் சேர்க்க முடியும் நீங்கள் வெவ்வேறு கோப்புகளை பிரித்து ஒன்றிணைக்க முடியும் வெவ்வேறு வடிவங்களை ஏற்றுமதி செய்ய முடியும் மிக முக்கியமாக இந்த கோப்புகள் உங்கள் டெஸ்க்டாப்பில் வசிக்கின்றன இதன் அர்த்தம் இந்த உருப்படிகளை உங்கள் சொந்த வேகத்தில் ஆஃப்லைன் வழியாக சென்று நீங்கள் முழு உரை வாசிக்க விரும்பும் நபர்களை அடையாளம் காணலாம் மற்றும் தரவை ஒரு பைலோடு ஏற்றுமதி செய்வது ஏன் இந்த தொகுப்பின் குறிக்கோள் இலக்கிய ஆய்வுப் பொருட்களான வெப் ஆப் சயின்ஸ் போன்ற சில மேற்கோள் தரவுத் தளங்களில் இருந்து ஒரு கட்டுரையை எழுதுவதில் உங்களுக்கு உதவுவதாகும் நீங்கள் பார்க்க முடியும் என வலை அந்த தரவு வழங்கும் ஆனால் பின்னர் நீங்கள் முடிவு குறிப்பு வலை மூலம் செல்ல வேண்டும் தரவு ஒரு பிபி கோப்பில் வர முடியும் இப்போது தரவு ஒரு கோப்பில் கிடைத்தவுடன் நீங்கள் லேட்டெக்ஸ் ஐ நேரடியாகப் பயன்படுத்தலாம் பின்னர் உங்கள் கட்டுரையில் அந்த குறிப்புகளை உருவாக்கலாம் அல்லது பிபி கோப்பை எக்ஸ் எல் வடிவத்திற்கு ஏற்றுமதி செய்ய ஜாப்ரெப் மென்பொருளைப் பயன்படுத்தலாம் பின்னர் மைக்ரோசாப்ட் ஆபீஸ் எஸ் எல் ஐப் பயன்படுத்தவும் உங்கள் கட்டுரை எழுத முடியும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நீங்கள் ஒரு கட்டுரையை எழுதத் திட்டமிட்டால் உங்கள் இலக்கிய தரவு தரவுத்தளமாக வர வேண்டுமென்றால் நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு செயல்முறை உள்ளது இங்கு நான் அந்த செயல்முறைக்கான தரவு ஓட்டத்தைக் காட்டுகிறேன்